அனைவருக்கும் வணக்கம் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக இன்று நாம் சோதனைகளின் வடிவமைப்பைப் பற்றி பேசப் போகிறோம் இது DOE என்றும் அழைக்கப்படுகிறது மிகவும் சிக்கலான அமைப்பைப் பற்றி நன்கு திட்டமிடப்பட்ட ஆய்வை நீங்கள் செய்ய விரும்பினால் சோதனைகளின் வடிவமைப்பு மிகவும் முக்கியமானது உங்கள் ஆய்வை நீங்கள் சரியாக திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் சேகரித்த தரவு எதுவாக இருந்தாலும் அது முற்றிலும் தவறாக இருக்கும் பகுப்பாய்வுக்கான புள்ளிவிவர அடிப்படையும் ஒரு முடிவுக்கு வருவதற்கான புள்ளிவிவர அடிப்படையும் உங்களிடம் இருக்காது எனவே சோதனைகளின் வடிவமைப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் இது பல படிப்புகளில் கற்பிக்கப்படவில்லை பல மென்பொருள்கள் ஆனால் பல்வேறு வகையான வடிவமைப்புகளை வழங்குவதற்கான வசதியைக் கொண்டுள்ளன மேலும் ஒவ்வொரு மென்பொருளும் இந்த வெவ்வேறு வகையான வடிவமைப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன என்பதை உங்களில் பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டீர்கள் எனவே அடுத்த சில வகுப்புகளில் சோதனைகளை வடிவமைப்பது அல்லது திட்டமிடுவதற்காக ஒருவர் என்ன செய்கிறார் மற்றும் மாறிகளை நீங்கள் எவ்வாறு வேறுபடுத்துகிறீர்கள் மற்றும் பலவற்றை பற்றி நாம் பேசப் போகிறோம் உண்மையில் எனவே இந்த குறிப்புகளில் சில நான் இங்கே பட்டியலிட்டுள்ளேன் எனவே இந்த குறிப்புகளை நீங்கள் அணுகினால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உயிர் அறிவியலுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பு உள்ளது பின்னர் வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வுகளில் ஒன்று உள்ளது தொழில்துறை வடிவமைக்கப்பட்ட சோதனைகளையும் புரிந்துகொள்வதற்காக ஒன்று உள்ளது நான் இந்த புத்தகத்தையும் பயன்படுத்துகிறேன் இது மிகவும் எளிமையானது மற்றும் மிகவும் செயல்முறைக்குரியது எனவே நீங்கள் ஒரு மென்பொருளை எப்போதும் நம்பாமல் இருக்க உங்களுக்காக ஒரு புத்தகம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வடிவமைப்புகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதற்கான தத்துவத்தை நீங்கள் பெற வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் உண்மையில் மிகவும் கவர்ச்சிகரமானதாகும் எனவே நாம் ஏன் சோதனைகள் செய்ய வேண்டும் உண்மையில் இது ஒரு அடிப்படை கேள்வி நான் ஏன் சோதனைகள் செய்ய வேண்டும் சோதனைகளின் வடிவமைப்பு எனக்கு ஏன் இருக்க வேண்டும் எனவே சோதனைகளின் வடிவமைப்பு என்பது உள்ளீடு வெளியீடை முறையாக விசாரிப்பதற்கான ஒரு புள்ளிவிவர முறையாகும் எனவே உங்களிடம் பல உள்ளீடுகள் இருக்கலாம் மற்றும் உங்களிடம் பல வெளியீடுகளும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக எனது கார்பன் செறிவு நைட்ரஜன் செறிவு pH வெப்பநிலை கிளர்ச்சி rpm குமிழ் ஆக்ஸிஜனின் அளவு போன்றவை இவை உள்ளீடாக இருக்கலாம் எனது வெளியீடு உற்பத்தி செய்யப்படும் பயோபாலிமரின் அளவு உற்பத்தி செய்யப்படும் உயிர்த்திரளின் அளவு உற்பத்தி செய்யப்படும் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றங்களின் அளவு போன்றவையாக இருக்கமுடியும் அதனால் நிறைய வெளியீடுகள் எனவே உங்களிடம் பல உள்ளீடுகள் இருக்கலாம் பல வெளியீடுகள் இருக்கலாம் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு உள்ளீடுகளுக்கு வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம் இந்த உள்ளீடுகள் x சார்பற்ற மாறிகள் அளவுருக்கள் மற்றும் பலவிதமாக அழைக்கப்படுகின்றன பொதுவாக வெளியீடு சார்பு மாறி y என அழைக்கப்படுகிறது எனவே முக்கியமான வடிவமைப்பு மாறிகளை அடையாளம் காண நாம் இந்த சோதனைகளை செய்கிறோம் உங்களிடம் நூற்றுக்கணக்கான மாறிகள் இருக்கலாம் ஆனால் அவற்றில் சில மட்டுமே முக்கியமானதாக இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு ஆலையை நடத்துகிறீர்கள் என்றால் நான் எந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் நல்ல கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கும் எந்த x ஐப் பற்றி நான் சிந்திக்க வேண்டும் எனவே மற்ற x களைப் பார்ப்பதற்கு நான் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை எனவே முக்கியமான x களில் மட்டுமே நான் கவனம் செலுத்துகிறேன் எனது தயாரிப்பு மற்றும் செயல்முறை வடிவமைப்பை மேம்படுத்த வேண்டும் இது மிகவும் முக்கியமானது இறுதியில் நீங்கள் உங்கள் ஆலையிலிருந்து சிறந்ததைப் பெற விரும்புகிறீர்கள் ஆற்றல் பயன்பாடு மூலப்பொருட்களின் பயன்பாடு ஆகியவற்றைக் குறைக்க விரும்புகிறீர்கள் மற்றும் நீங்கள் விரும்பிய தயாரிப்பின் அதிகபட்ச அளவைப் பெற வேண்டும் அது ஒரு பயோபாலிமராக இருந்தாலும் சரி அது ஒரு இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றப் பொருளாக இருந்தாலும் சரி அது ஒரு கிருமிநாசினியாக இருந்தாலும் சரி அதன் உற்பத்தியை அதிகரிக்கவும் எனது மூலப்பொருள் பயன்பாட்டைக் குறைக்கவும் நான் விரும்புகிறேன் அது வெளிப்படையானது சரிதானே அது ஆப்டிமைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் நான் ஒரு தயாரிப்பு வடிவமைப்பைச் செய்கிறேன் என்றால் தயாரிப்பின் தரத்தை மேம்படுத்த நான் விரும்புகிறேன் அதாவது சிறந்த இழுவிசை வலிமை அல்லது சுருக்க வலிமை அல்லது நெகிழ்வு வலிமை அல்லது அதிகபட்ச நம்பகத்தன்மை மற்றும் பலவற்றைக் கொண்ட தயாரிப்பு எனவே இது தயாரிப்பு வடிவமைப்பை மேம்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது வலுவான செயல்திறன் இறுதியில் பையோரியாக்டர் வலுவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் உங்கள் x இன் சிறிய மாற்றங்களுக்காக இது கட்டுப்பாட்டை மீறக்கூடாது உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை ஒரு டிகிரியில் மாறுகிறது எனது தயாரிப்பின் அளவு மற்றும் தரத்தில் மிகப் பெரிய மாற்றத்தை நாம் விரும்பவில்லை எனவே அது ஒரு வலுவான வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது உங்கள் உள்ளீடுகளில் சிறிய சிறிய மாற்றங்களை இந்த செயல்முறை எவ்வாறு உள்வாங்க முடியும் எடுத்துக்காட்டாக மூலப்பொருட்களில் வெவ்வேறு அளவு அசுத்தங்கள் இருக்கக்கூடும் அது எனது தயாரிப்பின் செறிவையும் தயாரிப்பின் தூய்மையையும் அதிகமாக பாதிக்குமா இது அதிகமாக பாதிக்குமென்றால் நான் மிகவும் தூய்மையான மூலப்பொருளை வைத்திருக்க வேண்டும் எனவே மூலப்பொருள் செறிவில் ஏற்படும் சிறிய மாறுபாடுகளுக்கு கூட எனது தயாரிப்பின் செறிவு அல்லது உற்பத்தி அதிகமாக மாறினால் அது மிகவும் வலுவானது கிடையாது ஆனால் அதேசமயம் மூலப்பொருட்களில் இருக்கும் தூய்மையற்ற செறிவுகளை அது உள்வாங்கி எனக்கு தேவையான அளவு தயாரிப்பு விரும்பிய அளவு மற்றும் செறிவு ஆகியவற்றைக் கொடுக்க முடிந்தால் அது ஒரு வலுவான வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது தயாரிப்பு செயல்முறை வளர்ச்சியில் இந்த சோதனைகளின் வடிவமைப்பு மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் சோதனைகளின் வடிவமைப்பைச் செய்யாமல் ஒரு சிறிய அளவிலிருந்து மாறுகின்றீர்கள் என்றால் அதாவது ஆய்வக அளவிலிருந்து உற்பத்தி அளவுக்கு மாறுகின்றீர்கள் என்றால் உங்களால் வெறுமனே குதித்து பெரிய அளவில் தயாரிப்பைத் தொடங்க முடியாது எந்தவொரு உற்பத்தியிலும் வேதியியல் பொறியாளர்களால் பயோபிராசஸ் பொறியாளர்களால் இது மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி செய்தாலும் நீங்கள் கிருமிநாசினிகளை உற்பத்தி செய்தாலும் நீங்கள் வளர்சிதை மாற்றப் பொருள்கள் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றப் பொருள்களை உற்பத்தி செய்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சோதனைகளை முறையாக வடிவமைக்காவிட்டால் நீங்கள் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவிற்கு செல்ல முடியாது குறைந்தபட்ச மூலப்பொருள் மற்றும் ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றைக் கொண்டு உகந்த செயல்முறையையும் மற்றும் அதிகபட்ச தயாரிப்பு உற்பத்தி மற்றும் விரும்பிய தயாரிப்பு செறிவு ஆகியவற்றையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே அதைத்தான் நாம் பேசப் போகிறோம் மற்றும் அதிகபட்ச தகவல் மற்றும் அதிகபட்ச வெளியீட்டை விரும்பிய வெளியீட்டை அடைய பல்வேறு x கள் அல்லது பல்வேறு உள்ளீட்டு அளவுருக்களை ஒருவர் எவ்வாறு வேறுபடுத்துகிறார் என்பதைப் பற்றி நான் பேசுவேன் எனவே அதிகபட்ச தகவல்களைப் பெற நாம் கட்டுப்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்கு உள்ளீட்டு மாறிகளுக்குச் செல்கிறோம் இது ஒரு காரணம் விளைவு தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது செயல்படுத்தப்பட்ட சோதனைகளின் வடிவமைப்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் நம்மால் உடன்தொடர்பை உருவாக்க முடியும் உடன்தொடர்பை பற்றியும் நாம் பின்னர் பேசுவோம் எனவே இதைப்போன்ற சமன்பாடுகளை உருவாக்க நாம் விரும்புகிறோம் நான் விரும்பிய தயாரிப்பின் உற்பத்தியானது பல்வேறு உள்ளீட்டு அளவுருக்களின் செயல்பாட்டிற்கு சமம் சரிதானே எனவே அத்தகைய சமன்பாட்டைப் பெற நான் சோதனைகளைச் செய்ய வேண்டும் அதனால் உங்களுக்கு ஒரு காரணமும் விளைவும் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் இது போன்ற சமன்பாடுகளை உருவாக்கலாம் சரிதானே உற்பத்தியானது வெப்பநிலை அழுத்தம் கரைந்த ஆக்ஸிஜன் மற்றும் பலவற்றின் செயல்பாட்டிற்கு சமம் இது ஒரு நேரியல் தொடர்பாக இருக்கலாம் நேரியல் அல்லாத தொடர்பாக இருக்கலாம் உண்மையில் அது எதுவாகவும் இருக்கலாம் இப்போது இது மிகவும் ஆற்றல் மிக்கது சோதனையின் வடிவமைப்பானது ஒரு நேரத்தில் ஒரு மாறியை மாற்றுவதைக் காட்டிலும் மிகவும் ஆற்றல் மிக்கது நான் வெப்பநிலை pH மற்றும் rpm அதாவது அஜிடேடரின் rpm ஐ காண விரும்புவதாக கருதுங்கள் வெப்பநிலையை மட்டும் மாற்றுவதன் மூலம் சோதனைகள் செய்வது மிகவும் புத்திசாலித்தனம் அல்ல சில சோதனைகளில் வெப்பநிலையை மட்டும் மாற்றவேண்டும் பின்னர் எல்லாவற்றையும் மாறிலியாக வைத்திருங்கள் பின்னர் இப்போது வெப்பநிலையையும் மாற்றாமல் வைத்திருங்கள் pH ஐ மட்டும் மாற்றவும் pH இன் வெவ்வேறு மதிப்புகள் பின்னர் அவை அனைத்தையும் மாறிலியாக வைத்திருங்கள் பின்னர் rpm ஐ மட்டும் மாற்றவும் rpm இன் வெவ்வேறு மதிப்புகள் இது ஒரு நேரத்தில் ஒரு மாறி அல்லது ஒரு நேரத்தில் ஒரு காரணி என்று அழைக்கப்படுகிறது அது மிக மிக ஆற்றல் மிக்கது அல்ல ஏனெனில் அதனால் இடைவினைகளை அடையாளம் காண முடியாது இடைவினைகள் என்றால் என்ன தெரியுமா நான் ANOVA இரு வழி ANOVA மூன்று வழி ANOVA இல் பல முறை இடைவினைகள் பற்றி பேசினேன் எனவே நீங்கள் ஒரு காரணியை மட்டுமே மாற்றும்போது வெப்பநிலை மற்றும் pH போன்ற இரண்டு காரணிகளுக்கு இடையில் ஒரு இடைவினை இருக்கிறதா என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியாது இதை நீங்கள் ஒரே நேரத்தில் மாற்றாவிட்டால் அந்த விளைவுகளை நீங்கள் அறிந்துகொள்ள முடியாது சரிதானே மேலும் சந்தையில் இருக்கும் புள்ளிவிவர மென்பொருளும் இந்த சோதனைகளின் வடிவமைப்பை கொண்டிருக்கும் நான் சொன்னது போல் உங்களுக்கு தெரியும் இது பல்வேறு வகையான வடிவமைப்புகளை செய்ய முடியும் இந்த தொகுப்புகள் உண்மையில் அதை செய்ய முடியும் எனவே இதற்கு அதிக நுண்ணறிவு தேவையில்லை எனவே DOE இல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் என்ன முதலில் நீங்கள் வடிவமைப்பைத் தயாரிக்க வேண்டும் அடுத்த சில வகுப்புகளில் இதைப் பற்றி பேசுவோம் நீங்கள் எவ்வாறு தயார் செய்கிறீர்கள் வடிவமைப்பை நாம் பெற்றவுடன் அது உங்களுக்கு உள்ளீட்டு அளவுருக்களின் வெவ்வேறு நிலைகளை வழங்கும் நீங்கள் ஆய்வகம் அல்லது ஆலைக்குச் சென்று தரவைச் சேகரிப்பீர்கள் உங்கள் வெளியீடு அல்லது விரும்பிய சார்பு மாறி என்பது உயிர்த்திரள் என்றால் எனவே நீங்கள் வெவ்வேறு உள்ளீட்டு மதிப்புகள் அல்லது உள்ளீட்டு மாறிகள் ஆகியவற்றில் உயிர்த்திரளை அளவிடுகிறீர்கள் பிறகு நீங்கள் புள்ளிவிவர ரீதியாக தரவை பகுப்பாய்வு செய்கிறீர்கள் நீங்கள் T சோதனை F சோதனையைப் பயன்படுத்தலாம் நாம் கடந்த காலத்தில் பல சோதனைகளைப் பார்த்தோம் 30 வகுப்புகள் என்று சொல்லலாம் பின்னர் நீங்கள் முடிவுகளை வருவிப்பீர்கள் அதன் அடிப்படையில் இன்மை கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வோம் அல்லது இன்மை கருதுகோளை நிராகரிக்க நாம் ஒப்புக்கொள்கிறோம் எனவே மாற்று கருதுகோளை நாம் ஒப்புக்கொள்கிறோம் பின்னர் வெளியீட்டு அளவுருக்களுடன் பல்வேறு உள்ளீட்டு அளவுருக்களுக்கு இடையில் ஒரு கணிதத் தொடர்பினை நாம் உருவாக்குகிறோம் பின்னர் இவை அனைத்தையும் கொண்டு நாம் பரிந்துரையை உருவாக்குகிறோம் உண்மையில் எனவே நாம் தீர்மானிக்கிறோம் அந்த வெப்பநிலை 35 முதல் 37 வரை மட்டுமே இருக்க வேண்டும் pH எப்போதும் இருக்க வேண்டும் எனவே நமது வடிவமைப்பு ஆய்வின் அடிப்படையில் இந்த வகையான பரிந்துரைகளை நாம் உருவாக்குகிறோம் உண்மையில் சோதனையின் வடிவமைப்பில் இவைகள்தான் அடிப்படை படிகள் வரலாற்று ரீதியாக சோதனைகளின் வடிவமைப்பை நாம் பார்த்தால் அது 1920 களில் இருந்து 1920 களின் முற்பகுதியில் இருந்து வருகிறது எனவே இது விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டது மற்றும் வேளாண் ஆய்வுகளின் போது காரணி வடிவமைப்புகள் உருவாக்கப்பட்டன எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட உரத்தை விட அது சிறந்ததா அல்லது பூச்சிக்கொல்லிகளின் இந்த சிகிச்சை அதைவிட சிறந்ததா என்பதையும் எவ்வாறு அவர்கள் பல்வேறு வகையான நிலப்பரப்புகளில் செயல்படுத்தினார்கள் என்பதையும் எவ்வாறு அவர்கள் வெவ்வேறு தாவரங்களுடன் செயல்படுத்தினார்கள் என்பதையும் அறிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன எனவே நம்மிடம் பல அளவுருக்கள் இருந்தன மற்றும் உங்களால் பல சோதனைகளைச் செய்ய முடியாது எனவே சோதனைகளின் வடிவமைப்பு அந்த நேரத்தில் அதாவது 20 களில் கருதப்பட்டது பின்னர் பாதுகாப்புத் துறையில் தொடர்ச்சியான வடிவமைப்புகள் வந்தன மற்றும் நிச்சயமாக 50 களில் ரசாயனத் தொழிற்சாலைகள் இந்த வெவ்வேறு வகையான வடிவமைப்புகளைப் பயன்படுத்தத் தொடங்கின இது ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் டிசைன்கள் என்று அழைக்கப்படுகிறது இது ப்ரோசஸ் ஆப்டிமைசேஷனுக்குப் பயன்படுத்தப்பட்டது ஏனெனில் ரசாயனத் தொழிற்சாலைகளில் இறுதியாக அவர்கள் அவர்கள் விரும்பிய தயாரிப்பின் உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகிறார்கள் ரசாயனங்களின் பயன்பாட்டைக் குறைக்க விரும்புகிறார்கள் எனவே இந்த வடிவமைப்பு ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் டிசைன்கள் என்று அழைக்கப்பட்டது மற்றும் 50 களின் முற்பகுதியில் இணைக்கப்பட்டது பின்னர் வலுவான அளவுரு வடிவமைப்பு வந்தது நான் சொன்னது போல் எனது உள்ளீட்டு மதிப்புகளைப் பொறுத்து எனது தயாரிப்பின் தரம் அல்லது தயாரிப்பின் செயல்திறன் அதிகமாக மாற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை எனவே இது இந்த மாறுபாடுகளை உள்வாங்கக் கூடியதாக இருக்க வேண்டும் மற்றும் அதுதான் வலுவான வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அதுவே உற்பத்தி மற்றும் தரக் கட்டுப்பாட்டில் வந்தது சரிதானே எடுத்துக்காட்டாக எனது எரிபொருளின் தரமானது ஒரு வரம்பில் மாறுபடும் என்றாலும் காரின் செயல்திறன் ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அதே மைலேஜைத் தரும் அளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும் அதுவே ஒரு வலுவான வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் கணினி மாதிரிகளைப் பயன்படுத்தும் மெய்நிகர் சோதனைகள் வந்தன சோதனைகளின் வடிவமைப்பானது கணினி உருவகப்படுத்துதலிலும் பயன்படுத்தப்பட்டன குறிப்பாக குறைக்கடத்தி செயல்திறன் விமான செயல்திறன் தானியங்கி செயல்திறன் ஆகியவற்றை உருவகப்படுத்துவதற்கு எனவே கணித மாதிரி மற்றும் உருவகப்படுத்துதலிலும் சோதனைகளின் வடிவமைப்பு பயன்படுத்தப்பட்டது எனவே அது இருந்திருக்கிறது அது கிட்டத்தட்ட அறிவியல் மற்றும் பொறியியலின் பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் உயிரியல் பொறியியலும் அதை எடுத்துள்ளது மேலும் அவர்கள் உயிரியல் ஆராய்ச்சியில் பல்வேறு வடிவமைப்பிலான சோதனைக் கருவிகளைப் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் நாம் முன்னோக்கி செல்வோம் எனவே நல்ல சோதனைகள் எப்போதும் ஒப்பிடத்தக்கவை உங்களுக்குத் தெரியும் சொல்வதென்றால் நீங்கள் புதிய மருந்தினால் சிகிச்சை அளிக்கப்பட்ட மனிதர்களின் BP யை மருந்துப்போலியினால் சிகிச்சை அளிக்கப்பட்ட மனிதர்களின் BP யுடன் ஒப்பிடுகின்றீர்கள் என்றால் எனவே நாம் ஒரு மருந்தைப் பார்க்கிறோம் என்றால் நான் அதை எப்போதும் மருந்துப்போலியுடன் ஒப்பிடுவேன் இந்த வாரங்களில் நாம் பல முறை இதைப் பற்றி பேசினோம் எனவே மருந்துப்போலி அல்லது ஏற்கனவே இருக்கும் மருந்து எனவே இந்த புதிய மருந்தானது மருந்துப்போலி அல்லது ஏற்கனவே இருக்கும் மருந்தைக் காட்டிலும் சிறந்தது அல்லது நல்லது என நான் சொல்ல விரும்பினால் எனவே நாம் அதைச் செய்ய வேண்டும் எனவே ஒரு மருந்தின் செயல்திறன் குறித்து சொல்வதென்றால் பெண் தன்னார்வலர்களுடன் ஆண் தன்னார்வலர்களை நீங்கள் ஒப்பிடலாம் எனவே நல்ல சோதனைகள் எப்போதும் ஒப்பிடக்கூடியவை நாம் ஒருபோதும் வரலாற்றுக் கட்டுப்பாடுகளை எடுத்து அதனை ஒப்பிடுவதில்லை அது மிக மிக அரிது எனவே நான் ஒரு புதிய மருந்தை சந்தையில் அறிமுகப்படுத்த விரும்பினால் எப்போதும் நான் மருத்துவ பரிசோதனைகளை பழைய மருந்துகளுடன் கூடிய தன்னார்வலர்களின் தொகுப்பு மற்றும் புதிய மருந்துகளுடன் கூடிய தன்னார்வலர்களின் தொகுப்போடு ஒப்பிட்டுப் பார்ப்பேன் சரிதானே அது எப்போதும் செய்யப்படுகிறது வரலாற்று தரவை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன் பழைய மருந்தின் செயல்திறன் தரவு ஆய்வு குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நான் அதை எடுத்து செய்வேன் அது ஒரு நல்ல யோசனையே அல்ல எனவே நீங்கள் ஒரு புதிய மருந்தை சந்தையில் அறிமுகப்படுத்த விரும்பினால் கட்டுப்பாட்டுக்காக அல்லது பழைய மருந்துகளுக்காக தன்னார்வலர்களைக் கொண்டிருப்பது எப்போதும் நல்லது எனவே ஒப்பீடு மற்றும் கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இந்த யோசனையில் பல வினாக்களை நாம் பார்த்து வருகிறோம் ஒருபோதும் ஒருபோதும் வரலாற்று கட்டுப்பாடுகளுடன் ஒப்பிட வேண்டாம் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லையென்றால் தவிர அது மிகவும் நல்ல யோசனை அல்ல உதாரணமாக 19 ஆம் நூற்றாண்டில் மக்களின் ஆயுட்காலம் 40 ஆண்டுகளில் இருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது என்று நீங்கள் கூற முடியும் எனவே நான் அந்த மாதிரியான ஆய்வைச் செய்ய விரும்பினால் தற்போதைய காலத்தில் நான் தன்னார்வலர்களைப் பெறலாம் ஆனால் 90களில் 90களில் 19 ஆம் நூற்றாண்டிலிருந்து தன்னார்வலர்களைப் பெற முடியாது அதனால் இதுவே ஒரு பிரச்சினை எனவே இத்தகைய நிலைமைகளில் நிச்சயமாக நாம் ஒரு ஒப்பீட்டினை கொண்டிருக்க முடியாது நாம் இதுபோன்ற நிலைமைகளில் மட்டுமே வரலாற்றுக் கட்டுப்பாடுகளை நாம் பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் தற்போதைய கட்டுப்பாட்டினைக் கொண்டிருப்பது எப்போதுமே நல்லது அது மருந்துப்போலியாக இருக்கலாம் பழைய மருந்தாக இருக்கலாம் பழைய மதிப்பீடாக இருக்கலாம் பழைய தன்னார்வலர்களாக இருக்கலாம் மற்றும் பல உண்மையில் எனவே அடுத்தது ரெப்ளிகேஷன் வருகிறது ரெப்ளிகேஷன் அல்லது ரிப்ரோடக்ஷன் பற்றி நாம் பேசினோம் அது மிகவும் முக்கியமானது அதாவது நீங்கள் முழு பரிசோதனையையும் ஒரு முறை மட்டுமல்ல இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை செய்திருக்கலாம் ஏனெனில் இது பிழையைப் பற்றிய ஒரு கருத்தை உங்களுக்குத் தருகிறது மேலும் ரெப்ளிகேஷன் இல்லாமல் பிழைகளின் கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெற நீங்கள் விரும்பினால் அது மிகவும் கடினம் எனவே கட்டுப்பாட்டுக் குழு மற்றும் நாம் சிகிச்சை கொடுத்தவர்களிடம் நான் இரத்த அழுத்தத்தைப் பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு தன்னார்வலரிடம் மட்டுமே பரிசோதனை செய்வது மிகவும் மோசமான யோசனையாகும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒன்று இது மிகவும் மோசமானது ஏனெனில் இதில் உள்ள பிழையைப் பற்றி நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு குழுவிற்கு 10 தன்னார்வலர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினால் அது எப்போதுமே ஒரு நல்ல யோசனையாகும் எனவே இரத்த அழுத்தம் 85 முதல் 97 வரை கட்டுப்பாட்டில் மாறுபடலாம் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களிடம் 90 முதல் 115 வரை மாறுபடும் எனவே நம்மிடம் மதிப்புகளின் ஒரு வரம்பு உள்ளது எனவே கட்டுப்பாட்டுக்கான மாறுபாட்டு அளவைகளை நாம் கணக்கிடமுடியும் சிகிச்சை பெற்றவர்களின் மாறுபாட்டு அளவைகளை நாம் கணக்கிடமுடியும் F சோதனையை நாம் செய்யமுடியும் மற்றும் பல விஷயங்களை நாம் செய்ய முடியும் ஆனால் இதை வைத்து நாம் எதுவும் செய்ய முடியாது உண்மையில் இது ஒரு புள்ளி கட்டுப்பாடு மட்டுமே எனவே சோதனைகளின் ரெப்ளிகேஷன்கள் மிகவும் முக்கியமானது மேலும் உங்களிடம் ரெப்ளிகேஷன் இல்லாதபோது பிழை கூட்டுத்தொகையின் வர்க்கங்களைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் என்பதையும் அல்லது சில நேரங்களில் குழப்பத்தை அல்லது இடைவினைகளைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் என்பதையும் நான் முன்பு உங்களுக்குக் காட்டினேன் ஏன் ரெப்ளிகேஷன் கட்டுப்பாடற்ற மாறுபாட்டின் விளைவைக் குறைப்பதற்கு எனவே நாம் ஒரு துல்லியத்தை அதிகரிக்கிறோம் நிச்சயமற்ற தன்மைகளை அளவிடுகிறோம் ஏனென்றால் எந்த மதிப்பீட்டிலும் எந்த ஆய்வு முறையிலும் எப்போதும் பிழை இருக்கும் எனவே பிழையின் எல்லை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க ரெப்ளிகேஷன் உங்களுக்கு உதவுகிறது எனவே ரெப்ளிகேஷன் என்பது நான் சொன்னது போல் ரிப்ரோட்யுஸ் செய்வதற்கு சமம் ஆனால் அது ரிபீட்டிற்கு சமமல்ல ரிபீட் என்பது வெறுமனே ஒரு மாதிரியை எடுத்து கருவியில் மூன்று முறை மீண்டும் மீண்டும் செய்வது ஆனால் ரெப்ளிகேஷன் என்பது x உடன் முழு சோதனையையும் செய்வது அதுவே ரெப்ளிகேஷன் சீரற்றமயமாக்கல் இதுவும் மிக முக்கியமானது நாம் சீரற்றதாக இருக்கும்படி செய்ய வேண்டும் இல்லையெனில் நமக்கு எப்போதும் ஒரு சார்புடையதாகவே இருக்கும் நான் 20 தன்னார்வலர்களை எடுக்கப் போகிறேன் என்றால் அவர்களில் சிலரை மருந்துப்போலியிலும் மற்றும் சிலரை மருந்திலும் நான் வைப்பேன் நான் தோராயமாக தன்னார்வலர்களைத் தேர்ந்தெடுத்து இந்த இரண்டு குழுக்களில் சேர்ப்பேன் நான் சில சார்புகளுடன் செல்லமாட்டேன் நான் ஆரோக்கியமாக இருக்கும் நபர்களை எடுத்து மருந்துப்போலியிலும் அல்லது அதற்கு நேர்மாறாகவும் வைக்க மாட்டேன் அது சரியல்ல அது சார்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் ஒரு அட்டவணையைப் பயன்படுத்தி சீரற்றதாக மாற்ற முடியும் ஒரு சீரற்ற எண் ஜெனரேட்டர் மென்பொருள் இருந்தது எனவே 20 தன்னார்வலர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை உருவாக்க முடியும் அவர்களை ஒரு வரிசையில் நிற்கச் சொல்லுங்கள் பின்னர் ஒரு சீரற்ற எண் ஜெனரேட்டரைப் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு நாணயத்தை சுண்டி எறிந்து அவர்களைத் தோராயமாகத் தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த இரண்டு குழுக்களாக நியமிக்கலாம் ஒரு சார்பினை கொண்டுவருவதை விட இதைச் செய்வதற்கான சரியான வழி இதுதான் இல்லையெனில் அது மிகவும் ஆபத்தானது எனவே நாம் சோதனைகளைச் செய்யும்போது சீரற்றமயமாக்கல் மிகவும் முக்கியமானது ஏன் சீரற்றதாக இருக்க வேண்டும் இது சார்புநிலையைத் தவிர்க்கிறது எனவே நான் சொன்னது போல் உடல் அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டு தேர்வு செய்யாமல் அதாவது நாம் ஆரோக்கியமாக இருப்பவர்களைப் பார்த்து அவர்களை கன்ட்ரோல் குழுவில் வைக்காமல் கன்ட்ரோல் மற்றும் சோதனை குழுக்களுக்கு சீரற்றமுறையில் தன்னார்வலர்களை தேர்வு செய்ய வேண்டும் உடல் அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டு தேர்வு செய்வது சரியானதல்ல இது ஒரு சார்புத்தன்மை கொண்டது மற்றும் நீங்கள் ஆரோக்கியமான தன்னார்வலர்கள் அல்லது ஆரோக்கியமற்ற தன்னார்வலர்களைப் பார்த்து அவர்களை சோதனைக்கு உட்படுத்தி நாம் மீண்டும் மருந்து கொடுக்கப் போகிறோம் என்றால் அது உண்மையில் சரியானதல்ல அந்த வழியில் நமக்கு வாய்ப்பு உள்ளது சீரற்றமயமாக்கல் நிகழ்தகவு கோட்பாட்டைப் பயன்படுத்த உங்களை அனுமதிக்கிறது ஏனெனில் முழு நிகழ்தகவு கோட்பாடானது நாணயங்களை சீரற்ற முறையில் சுண்டி எறிதல் பகடையை தூக்கி எறிதல் மற்றும் பலவற்றை அடிப்படையாகக் கொண்டது எனவே ஒரு சார்பான முறையை விட சீரற்ற முறையைப் பயன்படுத்தினால் முழு புள்ளிவிவர பகுப்பாய்வு நுட்பங்களையும் நாம் பயன்படுத்தலாம் அடுத்து தொகுதிப்படுத்துதல் அல்லது அடுக்கமைத்தல் வருகிறது எனவே எடுத்துக்காட்டாக சோதனைக் குழு மற்றும் கட்டுப்பாட்டு குழுவில் உள்ள தன்னார்வலர்களின் இரத்த குளுக்கோஸ் அளவீட்டை அல்லது இரத்த அழுத்த அளவீட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த தரவானது காலை அல்லது பிற்பகலில் தயாரிக்கப்படும் எனவே நான் காலையிலோ அல்லது பிற்பகலிலோ தரவை எடுக்கும்போது சில வேறுபாடுகள் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது இரத்த அழுத்தத்திலோ அல்லது குளுக்கோஸுடனோ உண்மையாக இருக்கும் உதாரணமாக காலையில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கலாம் அதேசமயம் பிற்பகலில் அது அதிகமாக இருக்கலாம் எனவே அத்தகைய நிலைமையில் ஒவ்வொரு குழுவிலும் சமமான எண்ணிக்கையிலான மனிதர்களை நாம் கொண்டிருக்கலாம் உங்களுக்குத் தெரியும் இது தொகுதிப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் உங்கள் வடிவமைப்பில் உள்ள காலங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நீங்கள் அவர்களின் காலையில் சேகரிக்கப்பட்ட தரவும் பிற்பகலில் சேகரிக்கப்பட்ட தரவும் உங்களுக்கு சிக்கல்களைத் தரும் என்பது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை உதாரணமாக நீங்கள் ஒரு விளைநிலத்தில் ஒரு உரத்தை சோதிக்கிறீர்கள் பல்வேறு வகையான விளைநிலங்கள் உள்ளன அது உங்கள் உரத்தின் செயல்திறனை பாதிக்குமா என்று உங்களுக்கு உறுதியாகத் தெரியவில்லை எனவே பல்வேறு வகையான விளைநிலங்களை நம்மால் தொகுதிப்படுத்த முடியும் இதேபோல் பயோபிராசஸ் சோதனைகளைச் செய்வதற்கு உங்களிடம் வெவ்வேறு பைகளில் மூலப்பொருட்கள் இருந்து நான் ஒரு பையில் இருந்து மாதிரிகளை எடுத்து சில சோதனைகள் செய்து மற்றும் மற்றொரு பையில் இருந்து மாதிரிகளை எடுத்து சில சோதனைகள் செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு பையிலும் சில மாறுபாடுகள் இருக்கலாம் அவை உங்கள் முடிவுகளை பாதிக்கலாம் என்று நான் கவலைப்படுகிறேன் என்றால் பின்னர் நான் பையை தொகுதியாக பயன்படுத்த முடியும் எனவே நான் கட்டுப்படுத்துவேன் மன்னிக்கவும் அதாவது ஒவ்வொரு தனி தொகுதியில் மட்டும் நான் ஒரு அளவீடு கணக்கீடுகளை செய்வேன் மேலும் பின்னர் தொகுதிக்கு ஒரு விளைவு இருக்கிறதா என்பதைப் பார்க்க தொகுதிகளுக்கு இடையில் ஒரு பகுப்பாய்வை நம்மால் செய்ய முடியும் எனவே இதைப் பாருங்கள் என்னிடம் 20 ஆண்கள் மற்றும் 20 பெண்கள் உள்ளனர் அவர்களில் பாதி பேர் மருந்தின் மூலம் சிகிச்சையளிக்கப்பட உள்ளனர் மற்ற பாதி பேர் சிகிச்சை அளிக்கப்படாமல் அல்லது மருந்துப்போலி மூலம் அல்லது பழைய மருந்தின் மூலம் சிகிச்சை பெறப் போகிறார்கள் ஒரு நாளைக்கு 4 தன்னார்வலர்களுக்கு மட்டுமே என்னால் சிகிச்சையைச் செய்ய முடியும் எனவே திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே நான் வேலையைச் செய்யப் போகிறேன் எனவே இரண்டு வாரங்களுக்கு தனிநபர்களை சிகிச்சை குழுக்களில் எவ்வாறு நீங்கள் நியமிப்பீர்கள் எனவே என்னிடம் 20 ஆண்கள் 20 பெண்கள் உள்ளனர் மற்றும் ஒவ்வொரு குழுவிலும் பாதி பேர் கட்டுப்பாடு குழுவில் இருப்பார்கள் ஒவ்வொரு குழுவிலும் பாதி பேர் சோதனை குழுவில் இருப்பார்கள் எனவே இந்த வடிவமைப்பு திட்டத்தை நான் எவ்வாறு செய்யப் போகிறேன் ஒரு வடிவமைப்புத் திட்டம் திங்கட்கிழமை எனக்கு ஒரு கன்ட்ரோல் கன்ட்ரோல் கன்ட்ரோல் பெண் பின்னர் கன்ட்ரோல் கன்ட்ரோல் கன்ட்ரோல் செவ்வாயன்று மீண்டும் பெண் அது போன்றது பின்னர் அடுத்த வாரத்தில் எனக்கு சிகிச்சை பெற்ற சிகிச்சை பெற்ற சிகிச்சை பெற்ற ஆண் இருக்கலாம் இது மிக மோசமான வடிவமைப்பு இது மிகவும் மோசமானது ஏனென்றால் நீங்கள் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக நிறைவு செய்கின்றீர்கள் பின்னர் அனைத்தையும் இரண்டாவது தொகுப்பாக நிறைவு செய்கின்றீர்கள் சீரற்றமயமாக்கல் இல்லை படத்தில் ஒரு சார்புத்தன்மை இருக்கலாம் எனவே அது மிகவும் மோசமான வடிவமைப்பு எனவே மற்றொரு மாற்று வடிவமைப்பு சீரற்றதாக இருக்கும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் ஒரு சிகிச்சையளிக்கப்பட்ட நபரை ஒரு மருந்து பெண்ணை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நாம் ஒரு கன்ட்ரோல் ஆணை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நாம் ஒரு கன்ட்ரோல் பெண்ணை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் சிகிச்சையளிக்கப்பட்ட ஆண் மருந்து சிகிச்சை பெற்ற ஆணையும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே நம்மிடம் வெவ்வேறு வகைகள் உள்ளன நாம் பெண் மற்றும் ஆணை எடுத்துள்ளோம் ஏனெனில் உங்களிடம் இளஞ்சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு மற்றும் நீலம் மற்றும் நீலம் இருக்கின்றது ஆனால் உங்களிடம் ட்ரீட்டட் கன்ட்ரோல் கன்ட்ரோல் ட்ரீட்டட் ஆகியனவும் உள்ளன அதாவது திங்களன்று இது மிகவும் சீரற்றது அடுத்த நாள் நாம் இரண்டு ட்ரீட்டட் ஆண்களையும் இரண்டு கன்ட்ரோல் ஆண்களையும் எடுத்துக் கொள்ளலாம் அடுத்த நாள் நமக்கு இரண்டு ட்ரீட்டட் பெண்கள் இரண்டு கன்ட்ரோல் பெண்கள் இருக்கலாம் இப்போது இது மிகவும் சீரற்றது நீங்கள் பார்க்க முடிவது போல் இது சீரற்றதாக செய்யப்பட்டுள்ளது எந்த வடிவமும் வரவே இல்லை இதுவே ஒரு சீரற்ற வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இதையும் தொகுதிப்படுத்த விரும்பினால் நாம் இதை இப்படி செய்ய முடியும் எனவே நாம் பெண் கன்ட்ரோல் மற்றும் சோதனையை ஒன்றாகக் கொண்டுள்ளோம் பின்னர் நாம் ஆண் கன்ட்ரோல் மற்றும் சோதனையை ஒன்றாகக் கொண்டுள்ளோம் அதுபோல் உங்களுக்குத் தெரிந்தபடி நம்மிடம் சில தொகுதிகள் உள்ளன எனவே இது ஒரு தொகுதி வடிவமைப்பு அதைப் போல நாம் செய்ய முடியும் எனவே நீங்கள் பார்க்க முடிவதுபோல் ஒருபோதும் ஒருபோதும் இதுபோன்ற ஒரு வடிவமைப்பை கொண்டிருக்க வேண்டாம் அங்கு அனைத்து பெண் கன்ட்ரோலும் முழுமையான ஒரு தொகுப்பில் இருக்கும் பின்னர் நீங்கள் ட்ரீட்டடுக்குச் செல்வீர்கள் மற்றும் பல இது மிகவும் மோசமான அணுகுமுறையாகும் அதேசமயம் இது மிகச் சிறந்த சீரற்றமயமாக்கல் ஆகும் மற்றும் இது ஆண் மற்றும் பெண் தரவுகள் ஒன்றாக இருக்கும் தொகுதிப்படுத்துதல் ஆகும் எனவே உங்களால் ஒரு மாறியைப் பொருத்த முடிந்தால் அதாவது நீங்கள் இளம்வயது ஆணை மட்டுமே பயன்படுத்த விரும்பினால் அது சரிதான் ஆனால் உங்களால் ஒரு மாறியைப் பொருத்த முடியவில்லை என்றால் பின்னர் அதனை தொகுதிப்படுத்துங்கள் அதாவது நீங்கள் இளம்வயது கொண்ட மற்றும் வயதான தன்னார்வலர்கள் ஆகிய இரண்டையுமே எடுக்கப் போகிறீர்கள் பின்னர் வயதைப் பொறுத்து நாம் தொகுதிப்படுத்த முடியும் எனவே நம்மிடம் இளம்வயது தன்னார்வலர்கள் குழுவும் வயதான தன்னார்வலர்கள் குழுவும் இருக்கும் பின்னர் நீங்கள் சோதனைகளைச் செய்கிறீர்கள் பின்னர் வயதின் விளைவையும் நீங்கள் பார்க்க முடியும் இது நல்லது ஆனால் உங்களால் 30 முதல் 45 வயதிற்குட்பட்ட இளம்வயது ஆணை மட்டுமே பெற முடியும் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை வயது ஒரு பிரச்சனையாக வராது உங்களால் ஒரு மாறியைப் பொருத்தவோ அல்லது தொகுதிப்படுத்தவோ முடியாவிட்டால் அதை சீரற்றதாக்குவது நல்லது ஏனென்றால் உங்களால் இளம்வயது கொண்ட மற்றும் வயதானவர்கள் அனைவரையும் பெற முடியாத நிலைமை இருக்கலாம் உடனடி சிகிச்சைக்காக நீங்கள் சில மருந்துகளை சோதித்துப் பார்க்கிறீர்கள் எனில் பெரும்பாலும் சில நோய்கள் குறிப்பிட்ட வகை மக்கள்தொகையில் மட்டுமே ஏற்படக்கூடும் பின்னர் நீங்கள் அதனை சீரற்றதாகச் செய்யுங்கள் எனவே சோதனைகளை நாம் இப்படித்தான் திட்டமிடுகிறோம் இப்போது காரணி சோதனைகள் என்று ஒன்று உள்ளது இந்த காரணியை நாம் பார்ப்போம் நீங்கள் இந்த காரணி என்ற வார்த்தையை அடிக்கடி பார்க்கப் போகிறீர்கள் எனவே கற்பனை செய்து பாருங்கள் கொலோஸ்டீராலைக் குறைப்பதற்கான மருந்து மற்றும் உணவினை நான் பார்க்கிறேன் எனவே உங்களிடம் மருந்து இல்லை மருந்து மற்றும் பின்னர் சாதாரண உணவு அதிக கொழுப்பு உணவு ஆகியவை இருக்க முடியும் எனவே நீங்கள் நான்கு வெவ்வேறு சிகிச்சை உத்திகளைக் கொண்டிருக்கலாம் சரிதானே மருந்து இல்லை சாதாரண உணவு மருந்து அதிக கொழுப்பு உணவு எனவே நாம் ஒரு மருந்து சாதாரண உணவை கொண்டிருக்க முடியும் பின்னர் இறுதியாக மருந்து அதிக கொழுப்பு உணவு எனவே நம்மிடம் நான்கு வெவ்வேறு நிலைமைகள் உள்ளன ஏனெனில் நம்மிடம் இரண்டு காரணிகள் உள்ளன மருந்து இல்லை மருந்து சாதாரண உணவு அதிக கொழுப்பு உணவு எனவே 2 பெருக்கல் 2 என்பது 4 ஆகும் எனவே இதைச் செய்வதன் மூலம் நாம் மேலும் அறிந்து கொள்ள முடியும் உணவின் விளைவை நாம் காண முடியும் மருந்தின் விளைவை நாம் காண முடியும் இதன் விளைவைக் கூட நாம் பார்க்க முடியும் அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஒற்றை காரணி பின்னர் மருந்து மற்றும் உணவின் விளைவை ஒன்றாகக் காண முடியும் எனவே அது ஒரு நன்மையாகும் எனவே இது காரணி சோதனை என்று அழைக்கப்படுகிறது நம்மிடம் இரண்டு காரணிகள் உள்ளன அதாவது மருந்து என்பது ஒரு காரணி உணவு என்பது மற்றொரு காரணி மற்றும் ஒவ்வொன்றும் இரண்டு நிலைகளில் அதாவது மருந்து மருந்து இல்லை மற்றொன்று சாதாரண உணவு அதிக கொழுப்புள்ள உணவு எனவே 2 பெருக்கல் 2 என்பது 4 ஆகும் எனவே நாம் 4 சோதனைகளைச் செய்வோம் எனவே நான்கு வெவ்வேறு வகையான சோதனைகளைப் பார்ப்பது எப்போதும் நல்லது நீங்கள் எப்படி செய்வீர்கள் நாங்கள் எடுப்போம் முதல் சோதனையானது மருந்து இல்லை சாதாரண உணவு அதுவே முதல் சோதனையாக இருக்கும் மற்றும் செயல்திறனைக் காண்போம் மருந்து இல்லை சாதாரண உணவு அடுத்த சோதனையாக இருக்கக்கூடியது மருந்து இல்லை அதிக கொழுப்புள்ள உணவு மூன்றாவது சோதனை என்பது மருந்து மற்றும் சாதாரண உணவாக இருக்கலாம் நான்காவது சோதனை என்பது மருந்து மற்றும் அதிக கொழுப்பு உணவுடன் இருக்கலாம் எனவே இந்த இரண்டு காரணிகளையும் இணைத்து நான்கு சோதனைகளைப் பெறுகிறோம் எனவே ஒற்றை காரணி சோதனை செய்வதை விட இது மிகவும் சிறந்தது எடுத்துக்காட்டாக ஒற்றை காரணி சோதனை எப்படி இருக்கக்கூடும் என்றால் ஒரு சோதனை என்பது மருந்து இல்லை அடுத்த சோதனை என்பது மருந்து அடுத்தது மூன்றாவது சோதனை என்பது சாதாரண உணவுடன் மட்டுமே இருக்க முடியும் நான்காவது சோதனை என்பது அதிக கொழுப்பு உணவாக இருக்கலாம் மருந்து வடிவத்தில் எந்த மாற்றமும் இல்லை அதேசமயம் காரணி சோதனையில் சில நிலைமைகளில் ஒரே நேரத்தில் நாம் இரண்டையும் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் இடைவினைகளையும் கூட மிகவும் திறன்பட பார்க்க முடியும் எனவே சோதனைகளின் பல வடிவமைப்பானது காரணி சோதனைகள் அல்லது காரணி வடிவமைப்புகளைப் பயன்படுத்துகிறது எனவே நாம் காரணி வடிவமைப்புகளைப் பார்க்கப் போகிறோம் எனவே இது இரண்டு நிலை காரணி வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நம்மிடம் இரண்டு இரண்டு நிலைகள் உள்ளன மருந்து இல்லை மருந்து அல்லது சாதாரண உணவு அதிக கொழுப்பு உணவு நம்மிடம் இங்கே இரண்டு மாறிகள் அல்லது இரண்டு அளவுருக்கள் உள்ளன ஒன்று மருந்து அளவுரு என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று சாதாரண உணவு என்று அழைக்கப்படுகிறது அதிக கொழுப்பு நிறைந்த உணவு மற்றொரு அளவுருவாகும் அதாவது மற்றொரு அளவுருவாக உணவு இருக்கிறது எனவே இந்த காரணி சோதனையைப் பற்றி அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பேசுவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் சோதனைகளின் வடிவமைப்பு மாறி காரணி அநோவா இடைவினை சோதனைகள் எக்செல் சோதனைகளின் மறுஉருவாக்கம் சீரற்றமயமாக்குதல் தொகுதிப்படுத்துதல் அல்லது அடுக்கமைத்தல் ஒரு வடிவமைப்பு திட்டம் காரணி சோதனைகள்